வாழ்த்துக்கள் மெர்ரில் கற்றலின் முதல் கோட்பாடுகளில் தொகுதி 3 யூனிட் 8 க்கு வருக முந்தைய யூனிட்களில் நாம் மெர்ரிலைக் குறிப்பிட்டோம் ஆனால் இந்த யூனிட்டில் மெர்ரில் கொள்கைகளை இன்னும் விரிவாக ஆராய முயற்சிப்போம் முந்தைய யூனிட்டில் வகுப்பறையில் பலவிதமான கற்பித்தல் கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்த்தோம் இந்த யூனிட் மெரில்லின் கற்றலின் ஐந்து முதல் கொள்கைகளைப் புரிந்துகொள்வோம் உலகெங்கிலும் பயன்படுத்தப்பட்டு வரும் பலவிதமான கற்பித்தல் அணுகுமுறைகள் கற்பித்தல் முறைகள் கற்பித்தல் கட்டமைப்புகள் நம்மிடம் உள்ளன என்பதை நாம் அறிவோம் கல்வி தொழில்நுட்பம் கற்பித்தல் வடிவமைப்பு கோட்பாடு பற்றிய ஆராய்ச்சி பல்வேறு வகையான கற்பித்தல் மாதிரிகளை உருவாக்கியுள்ளது இந்த மாதிரிகளில் பெரும்பாலானவற்றிற்கு பொதுவான ஒன்று இருக்கிறதா அதுதான் மெர்ரிலின் பார்வை கற்பித்தல் வடிவமைப்பிற்கான ஒன்றோடொன்று தொடர்புடைய பரிந்துரைப்புக் கொள்கைகளின் தொகுப்பை பிரித்தெடுக்கவும் இந்த கோட்பாடுகள் எந்தவொரு குறிப்பிட்ட கற்பித்தல் மாதிரி அல்லது கற்பித்தல் முறையிலிருந்தும் சுயாதீனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த கோட்பாடுகள் பெரும்பாலான கற்பித்தல் மாதிரிகள் அல்லது கற்பித்தல் முறைகளில் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த பெயரால் அல்லது வேறு ஏதேனும் பெயரால் பின்பற்றப்பட வேண்டும் ஆனால் வெற்றிகரமான கற்பித்தல் மாதிரிகள் அல்லது கற்பித்தல் முறைகளில் பொதுவான கொள்கைகளை பிரித்தெடுக்க மெரில் விரும்பினார் இந்த கோட்பாடுகள் தங்களுக்குள்ளும் மாதிரி அல்லது கற்பித்தல் முறை அல்ல என்பதை அவர் மிகவும் தெளிவாகக் கூறுகிறார் இந்த கொள்கைகளை வெவ்வேறு மாதிரிகள் மற்றும் வெவ்வேறு கற்பித்தல் முறைகள் மூலம் செயல்படுத்தலாம் உண்மையான சொற்களஞ்சியம் அந்த மாதிரிகளில் சிலவற்றில் வேறுபடலாம் அடுத்தடுத்த யூனிட்களில் பார்ப்போம் ஆனால் அடிப்படைக் கொள்கை அதன் உணர்வு ஒன்றுதான் மேலும் மெர்ரில் இந்த கொள்கைகளை இயற்கையாகவே பரிந்துரைக்கப்பட்டிருக்க விரும்பினார் அதாவது அவை வடிவமைப்பு சார்ந்தவை அவை என்னவென்று விவரிக்கவில்லை ஆனால் அவை பரிந்துரைக்கப்பட்டவை மற்றும் கற்பித்தல் முறை அல்லது கற்பித்தல் மாதிரியை வடிவமைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன இவை ஒன்றோடொன்று தொடர்புடைய பரிந்துரைப்புக் கொள்கைகள் மெர்ரில் முதல் கொள்கைகளாக ஐந்து கொள்கைகளை கொண்டு வந்தார் அவர் அவற்றை முதல் கொள்கைகளாக அழைக்கிறார் ஏனென்றால் அவை எந்தவொரு கற்பித்தல் மாதிரி அல்லது கற்பித்தல் முறையின் வடிவமைப்பிற்கும் மிகவும் அடிப்படையானது கற்றலின் இந்த ஐந்து முதல் கொள்கைகள் நாங்கள் கவனித்தபடி நிகழ்ச்சிகளும் நடைமுறைகளும் இந்த முதல் கொள்கைகளில் சில அல்லது அனைத்தையும் பயன்படுத்துகின்றன மேலும் மெர்ரலின் ஆய்வறிக்கையானது ஒரு குறிப்பிட்ட மாதிரியின் அல்லது கற்பித்தல் முறையின் செயல்திறன் ஆற்றல் மற்றும் ஈடுபாடு இந்த கோட்பாடுகள் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பொருத்து இருக்கிறது அதாவது இந்த கொள்கைகளை எவ்வளவு விரிவாக செயல்படுத்தும்போது கற்பித்தலானதுமிகவும் பயனுள்ள செயலூக்கம் உடைய மற்றும் ஈடுபாட்டுடன் இருக்கும் ஐந்து கொள்கைகளும் செயல்படுத்தப்படுகையில் மெர்ரலின் ஆய்வறிக்கை என்னவென்றால் கற்பித்தல் மிகவும் பயனுள்ளதாகவும் திறமையாகவும் ஈடுபாடாகவும் இருக்கும் நிச்சயமாக சூழ்நிலைக் கோட்பாடுகள் எதுவும் இல்லை என்பது அல்ல கற்பித்தல் சூழ்நிலைகள் முந்தைய யூனிட்டுகளில் நாம் பார்த்துள்ளோம் அவை செயல்திறன் அல்லது ஆற்றல் அல்லது ஈடுபாட்டை சற்று மாற்றியமைக்கலாம் ஆனால் பரவலாக இவை உலகளாவிய கொள்கைகள் இந்த ஐந்து கொள்கைகளும் கற்பித்தல் முறையில் செயல்படுத்தப்பட்டால் கற்பித்தலின் மூன்று 'E' மேம்படுத்தப்படும் இது மெர்ரிலின் ஆய்வறிக்கை அதை ஆதரிக்க எங்களுக்கு அதிகமான அனுபவ ஆதாரங்கள் இல்லை ஆனால் உள்ளுணர்வாக இந்த கோட்பாடுகள் அர்த்தமுள்ளதாக இருப்பதை ஆசிரியர்களாகிய நாம் அனைவரும் பார்ப்போம் அவை இயற்கையில் உலகளாவியதாகத் தோன்றுகின்றன கொடுக்கப்பட்ட கற்பித்தல் முறையிலிருந்து கற்றல் இந்த ஐந்து முதல் கற்பித்தல் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நேரடி விகிதத்தில் செய்யப்படும் இந்த யூனிட்டில் நாம் மெர்ரிலின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளை முன்வைத்து அடுத்த யூனிட்டில் இந்த ஐந்து கொள்கைகளையும் செயல்படுத்தும் ஒரு மாதிரியைப் பற்றி விவாதிப்போம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி பலவிதமான மாதிரிகள் இந்த கொள்கைகளை செயல்படுத்த முடியும் அடுத்தடுத்த யூனிட்டுகளில் பிற கற்பித்தல் அணுகுமுறைகளைப் பார்க்கும்போது இந்த மெர்ரிலின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளுடன் அவை எங்கு ஒத்துப்போகின்றன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் மெர்ரினால் அடையாளம் காணப்பட்ட மற்றும் கூறப்பட்ட கற்றலின் ஐந்து முதல் கொள்கைகள் பணி மையக் கொள்கை இயக்கும் கொள்கை செயல் விளக்கக் கொள்கை பயன்பாட்டுக் கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்புக் கொள்கை முதலாவது பணி மையக் கொள்கை கற்பவர்கள் ஒரு பணியை மையமாகக் கொண்ட கற்பித்தல் யுக்தியில் ஈடுபடும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது மெர்ரில் 'பணி' என்று கூறும்போது அது வகுப்பின் முடிவில் நாம் கொடுக்கும் ஒரு பயிற்சி போன்றது அல்ல மாணவர்கள் முழுப் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்று மெரில் உண்மையில் விரும்புகிறார் ஒரு பணியானது அவர்கள் உண்மையிலேயே தொழிலைப் பயிற்சி செய்யத் தொடங்கும் போது மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பணிகளுக்கு ஒத்ததாகும் கற்பவர்கள் அனைத்துப்பணிகளிலும் எளிமையானது முதல் சிக்கலானது வரை படிப்படியாக முன்னேறி செல்லும் போது பணி மையமாகக் கொண்ட கற்பித்தல் யுக்தியிலிருந்து கற்றல் மேம்படுகிறது ஆரம்பத்தில் கற்பவர்களுக்கு மிகவும் சிக்கலான பணிகள் அவர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்காது என்பது மிகவும் வெளிப்படையானது எனவே நாம் மிகவும் எளிமையான பணியுடன் தொடங்கலாம் ஆனால் பணி முழு பணியாக இருக்க வேண்டும் அதுதான் மெர்ரிலின் ஆய்வறிக்கை படிப்படியாக நாம் கற்பவர்களுக்கு வழங்கப்படும் முழு பணிகளின் சிக்கலை அதிகரிக்க முடியும் மற்றும் ஆரம்பத்தில் பயிற்றுவிப்பாளரின் நேரடி கற்பித்தல் குறிப்புகள் பரிந்துரைகள் போன்றவற்றின் ஆதரவு மிகவும் விரிவானதாக இருக்கும் கற்பவர்கள் மிகவும் சிக்கலான முழு பணிகளின் தொடர்ச்சியாக முன்னேறும்போது படிப்படியாக பயிற்றுவிப்பாளர் தனது ஆதரவைத் திரும்பப் பெற வேண்டும் இதனால் கற்றவர் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சுயாதீனமான பாணியில் அந்த பணிகளைத் தீர்க்க முடியும் அல்லது அந்த பணிகளில் பணிபுரியலாம் அதாவது நேரடி கற்பித்தல் ஆனால் சூழலில் உண்மையான நிஜ உலக பிரச்சினைகள் அல்லது பணிகள் உண்மையான நிஜ உலக சிக்கல்களை நாம் உண்மையில் என்ன சொல்கிறோம் பொதுவாக இந்த அணுகுமுறை தலைப்பு மையப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல் உத்திகளிலிருந்து வேறுபட்டது அவை பணி மையமாகக் கொண்ட உத்தியை விட மிகவும் பிரபலமானவை ஒரு தலைப்பை மையமாகக் கொண்ட கற்பித்தல் உத்தியில் பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் ஒரு சிக்கலைத் தீர்க்கத் தேவையான அனைத்து தொடர்புடைய திறன் கூறுகளும் முதலில் வழங்கப்படுகின்றன உண்மையில் சிக்கலைத் தீர்க்கும் முன்பு இது ஒரு வகையான கீழ் மேல் நிலை அணுகுமுறையாகும் அங்கு வெவ்வேறு திறன்கள் முதலில் வழங்கப்படுகின்றன ஒரு எச்சரிக்கைக்காக இருக்கலாம் ஆரம்பத்தில் அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரவில்லை ஆனால் அடுத்தடுத்த பாடத்தில் இதைக் காண்பீர்கள் நாங்கள் முதலில் அனைத்து அடிப்படை திறன்களையும் முன்வைக்கிறோம் இந்த திறன்களின் அடிப்படையில் ஒரு பணியைத் தீர்க்க முயற்சிக்கிறோம் பணியை மையமாகக் கொண்ட கற்பித்தல் உத்தி ஒரு முழு பணியை முன்னரே தொடங்குகிறது நாம் பணியைத் தொடங்குகிறோம் சிக்கல் குறைவாக இருக்கலாம் ஆனால் பணியின் தன்மை கற்பவர்கள் தொழில் வல்லுநர்களாக மாறும்போது தீர்க்க வேண்டிய பணிகளின் தன்மைக்கு மிகவும் ஒத்திருக்கிறது அவர்களின் பிற்காலத் தொழிலின் போது அவர்கள் சந்திக்கும் பணி இது முழு பணிகளையும் முன்வைப்பதற்கான முன்மாதிரியாகிறது பணியின் ஒவ்வொரு மட்டத்திலும் கற்பித்தல் சுழற்சி மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது பின்னர் நாம் மிகவும் சிக்கலான பணிக்கு செல்கிறோம் ஒரு குறைந்தபட்ச பணி மையப்படுத்தப்பட்ட கற்பித்தல் உத்தி ஒரு ஒற்றைப் பணியாக இருக்கும் ஆனால் சூழ்நிலைக் கட்டுப்பாடுகள் இல்லாவிட்டால் ஒற்றைப் பணியைக் காட்டிலும் அதிகமான அளவில் சிக்கலான பணிகளின் முன்னேற்றத்தைக் கொண்டிருப்பது நல்லது என்று மெரில் மிகவும் வலுவாக வாதிடுகிறார் அவர் அதை அறிவுறுத்துகிறார் ஆரம்பத்தில் பயிற்றுவிப்பாளரின் ஆதரவுகள் விரிவானதாக இருக்கலாம் ஆனால் படிப்படியாக பயிற்றுவிப்பாளர் தனது ஆதரவைத் திரும்பப் பெற வேண்டும் இதனால் மாணவர்கள் கற்பவர்கள் பிரச்சினையில் சுயாதீனமாக ஈடுபட முடியும் சிக்கலானது குறைந்த அளவிலிருந்து அதிக அளவிற்கு அதிகரிக்கும்போது பயிற்றுவிப்பாளரின் ஆதரவு உண்மையில் மிகவும் குறைவாக மாறும் இதனால் கற்பவர்கள் மிகவும் சிக்கலான பணிகளை சுயாதீனமாக தீர்க்க வசதியாக மாறும் சூழ்நிலைக் கட்டுப்பாடுகள் இருந்தால் குறைந்தபட்ச பணி மையப்படுத்தப்பட்ட உத்தி ஒரு ஒற்றைப் பணியாக இருக்கலாம் ஆனால் அது முழு பணியாக இருக்க வேண்டும் இது சிக்கல் அடிப்படையிலானது அல்ல சிக்கல் அடிப்படையிலான கற்றல் என்பது சிக்கலுக்கு ஒரு தீர்வைக் காண்பதற்கான மாணவர்களின் திறந்த முடிவான ஆய்வாகும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்கிறார்கள் ஆரம்பத்தில் பயிற்றுவிப்பாளரால் வழங்கப்பட்ட கற்றல் வளங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் பிரச்சினையின் தீர்வைத் தொடரும்போது மாணவர்கள் ஆராய்ந்த வளங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் இது மிகவும் திறந்த முடிவான ஆய்வு இயல்பு உண்மையில் பின்வரும் யூனிட்டில் கற்பித்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் இதற்கு மாறாக பணி மையமாகக் கொண்ட அறிவுறுத்தல் உத்தி உண்மையில் நேரடி வழிமுறைகளின் ஒரு வடிவமாகும் ஆனால் நிஜ உலக பிரச்சினைகளின் பின்னணியில் பயிற்றுவிப்பாளர் அடிப்படையில் வகுப்பின் வேகத்தைக் கட்டுப்படுத்துகிறார் இது நேரடி கற்பித்தலின் ஒரு வடிவம் ஆனால் இது நிஜ உலக சிக்கல்களின் பின்னணியில் நிகழ்கிறது அடுத்த கொள்கை இயக்கும் கொள்கை மெரில் சொல்வது என்னவென்றால் பயனுள்ள திறமையான மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய பெரும்பாலான கற்பித்தல் மாதிரிகள் இந்த கூறுகளைக் கொண்டுள்ளன தற்போதைய திறனுடன் தொடர்புடைய முந்தைய அறிவு அல்லது அனுபவத்தை நினைவுபடுத்தவோ விவரிக்கவோ அல்லது நிரூபிக்கவோ செய்வதன் மூலம் கற்பவர்கள் தொடர்புடைய அறிவாற்றல் கட்டமைப்புகளை செயல்படுத்தும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் "அறிவு என்பது ஆக்கபூர்வமான கோட்பாடு" கற்பவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் முந்தைய அறிவின் அடிப்படையில் அறிவு கட்டமைக்கப்பட்டுள்ளது இது அவர்களின் புதிய அறிவை உருவாக்குவதற்கான அடித்தளமாக மாறும் மேலும் கற்றவர்கள் புதிய அறிவை அவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் விஷயங்களுடன் ஒருங்கிணைக்கிறார்கள் அவ்வாறு தான் கற்றல் தொடர்கிறது அதுதான் ஆய்வறிக்கை மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய புதிய அறிவைத் தொடங்குவதற்கு முன் பயிற்றுவிப்பாளர்கள் கற்பவர்கள் தங்களது தொடர்புடைய முந்தைய அறிவுத் தளத்தை நினைவுபடுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் பொருத்தமானது ஏனென்றால் முந்தைய அறிவிலிருந்து அவர்கள் ஏற்கனவே உருவாக்கிய மாதிரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் புதிய அறிவை உள்வாங்க உதவ வேண்டும் எனவே தொடர்புடைய கட்டமைப்பை மாணவர்களால் நினைவுபடுத்தப்பட வேண்டும் கற்றவர்கள் முந்தைய அறிவையும் அனுபவத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்போது செயல்படுத்தலில் இருந்து கற்றல் மேம்படுகிறது முந்தைய அறிவைச் செயல்படுத்தும் செயல்பாட்டில் அனைத்து மாணவர்களும் தங்களது பொருத்தமான தொடர்புடைய முந்தைய அறிவுப் பின்னணியை உண்மையிலேயே நினைவுபடுத்துவதை உறுதி செய்வதற்கான ஒரு நல்ல உத்தி இதுவாகும் இந்த அனுபவங்களைப் பகிர்வதன் மூலம் சகாக்கள் தங்கள் சொந்த அனுபவங்கள் முந்தைய அறிவு பின்னணி மன மாதிரிகள் ஆகியவற்றை நினைவு படுத்தலாம் அவற்றை ஒப்பிட்டு வேறுபாடுகள் இருந்தால் அவை விவாதிக்க முடியும் எனவே மாணவர்கள் ஒரு வகையான கூட்டு முயற்சியில் ஈடுபட முடியும் இதன் மூலம் அவர்கள் முந்தைய அறிவுத் தளத்தை ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்துகிறார்கள் இந்த புதிய அறிவை ஒழுங்கமைப்பதற்கான ஒரு முந்தைய கட்டமைப்பை கற்பவர்கள் நினைவுபடுத்தும்போது அல்லது பெறும்போது செயல்படுத்தலில் இருந்து கற்றல் மேம்படுகிறது அறிவு ஒருங்கிணைக்கப்படும் ஒரு கட்டமைப்பு இருப்பது மிகவும் முக்கியம் தோராயமாக சிறு தகவல்களை எடுக்க முயற்சிப்பது மாணவர்களின் எந்த ஆழமான கற்றலுக்கும் உண்மையில் பங்களிக்காது கற்பவர்களுக்கு சரியான மன மாதிரி புதிய கற்றலுக்கு இடமளிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் மாணவர்களிடமிருந்து தெரிந்தெடுக்க முயற்சிப்பதன் மூலம் சரியான மன மாதிரியைத் தொடங்க அல்லது நினைவுபடுத்துவதில் பயிற்றுவிப்பாளர் கற்பவர்களுக்கு உதவ வேண்டும் அதன் மூலம் அவர்களிடம் தற்போதுள்ளவை யோசனை பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாட வைப்பது யோசனைகளை முன்வைத்தல் சரியான மன கட்டமைப்புடன் தொடங்க உறுதிப்படுத்த வேண்டும் முன்னர் கற்றுக்கொண்ட தொடர்புடைய அறிவாற்றல் கட்டமைப்புகளை நினைவுபடுத்துமாறு கற்பவர்களுக்கு வழிநடத்துதல் மற்றும் தற்போதைய பணிக்கு இது பொருத்தமானது என்பதைச் சரிபார்ப்பது பொருத்தமான மன மாதிரியைப் பயன்படுத்துவதை உறுதி செய்வதன் மூலம் கற்பவர்களுக்கு உதவுகிறது கற்பவர் தங்களால் முந்தைய அறிவிலிருந்து தற்போதைய அறிவுக்கு பொருத்தமான மற்றும் சரியான மாதிரியை நினைவுபடுத்த முடியாமல் போகலாம் பயிற்றுவிப்பாளர் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு உதவ வேண்டும் மாணவர்கள் மாதிரியை நினைவுபடுத்தட்டும் அவர்கள் ஒரு விவாதத்தில் ஈடுபடட்டும் தேவைப்பட்டால் பயிற்றுவிப்பாளர்கள் மன மாதிரியின் படத்தை சரிசெய்ய அவர்களுக்கு உதவலாம் பொருத்தமான மன மாதிரியை அவர்கள் நினைவுபடுத்தும்போது கற்றல் மேம்படுகிறது அத்தகைய பொருத்தமான மாதிரி கற்பிப்பவர்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் அதாவது செயல் விளக்கம் பயன்பாடு மற்றும் பிரதிபலிப்பின் போது கற்பவர்களுக்கு உதவுகிறது இது ஒரு மிக முக்கியமான படியாகும் மற்றும் சில கற்பித்தல் மாதிரிகளில் இது ஒரு மேலாதிக்க பாத்திரத்தை வகிக்கிறது ஆனால் சில அனுபவங்களில் பயிற்றுவிப்பாளர் இந்த கட்டத்தைத் தவிர்ப்பதை மெரில் கவனித்திருக்கிறார் நம்மில் சிலரும் கவனித்திருப்போம் எனில் புதிய அறிவைப் பெறுவதற்கு கற்பவர்கள் சரியாகத் தயாராக இல்லை முந்தைய அனுபவங்களைப் பகிர்வது சகாக்களுக்கு மோசமான அனுபவத்தை வழங்குகிறது மாதிரியை முன்வைக்கும் ஒருவர் விவரிப்பதை மற்றவர்கள் உண்மையில் அனுபவிக்க முடியும் அது அவற்றில் ஒத்த பிரதிபலிப்பைத் தூண்டுகிறது இது அனைத்து கற்பவர்களின் மனதிலும் முறையான தேவையான மன மாதிரிகளுடன் தயாராக இருக்க முழு வகுப்பினருக்கும் உதவுகிறது புதிய உள்ளடக்கத்தை வழங்கத் தொடங்குவதற்கு முன்பு இது மிகவும் முக்கியமான கொள்கையாகும் அடுத்த முக்கியமான கொள்கை செயல் விளக்கம் கற்க வேண்டிய திறன்களின் செயல் விளக்கத்தை கற்பவர்கள் கவனிக்கும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது இது கற்பிக்கப்படும் உள்ளடக்க வகைக்கு இசைவானது மெரில் வேறு சொற்களைப் பயன்படுத்துகிறார் உள்ளடக்கம் அவர் வகைப்பாடு வகையாக வகைப்படுத்துகிறார் அல்லது ஒரு நடைமுறை வகையைப் பின்பற்றுகிறார் அல்லது 'என்ன என்றால்' வகையான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் ஆனால் நாம் ப்ளூமின் வகைபிரிப்பைப் பின்பற்றுகிறோம் ஆகவே இந்த கொள்கையின் அடிப்படையில் என்ன அர்த்தம் என்று நாம் கூறலாம் செயல் விளக்கம் நிச்சயமாக பாட விளைவு அல்லது இந்த குறிப்பிட்ட அமர்வில் கற்பிக்கப்படும் திறனுடன் ஒத்துப்போக வேண்டும் செயல் விளக்கம் நிச்சயமாக பாட விளைவுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் தொடர்புடைய CO இன் அறிவாற்றல் செயல்முறை அமைந்துள்ள அளவைப் பொறுத்து செயல் விளக்கம் அதே அறிவாற்றல் மட்டத்தில் நடக்க வேண்டும் CO 'பகுப்பாய்வு' மட்டத்தில் இருந்தால் கற்பித்தல் செயல் விளக்கம் 'பகுப்பாய்வு' மட்டத்தில் இருக்க வேண்டும் மிக விரிவாக மெரில் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் கற்றுக்கொள்ள வேண்டிய திறன்களின் செயல் விளக்கம் கற்பிக்கப்படும் உள்ளடக்க வகைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் செயல் விளக்கத்திலிருந்து கற்றல் சக விவாதம் மற்றும் சக செயல் விளக்கத்தால் மேம்படுத்தப்படுகிறது கற்பவர்கள் முன்வைக்கப்படுவதை செயலற்ற உள் வாங்குபவர்களாக இருக்கக்கூடாது அதில் அவர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் அவர்கள் தங்களுக்குள் விவாதிக்க முடியும் மேலும் அவர்கள் தேவைப்படும் இடங்களில் தங்கள் திறமைகளையும் நிரூபிக்க முடியும் ஆனால் கற்பவர்களுக்கும் பயிற்றுவிப்பாளருக்கும் இடையில் ஒரு சுறுசுறுப்பான தொடர்பு கற்றலை ஊக்குவிக்கும் செயல் விளக்கத்திலிருந்து கற்றல் சக விவாதம் மற்றும் சக செயல் விளக்கத்தால் மேம்படுத்தப்படுகிறது ஒரு ஒழுங்கமைக்கும் கட்டமைப்பை குறிப்பிட்ட நிகழ்வுகளுடன் தொடர்புபடுத்த கற்பவர்கள் வழிநடத்தப்படும்போது செயல் விளக்கத்திலிருந்து கற்றல் மேம்படுகிறது மிகவும் பரந்த கொள்கைகள் அந்தக் கொள்கைகளின் பயன்பாட்டின் குறிப்பிட்ட நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் செயல் விளக்கத்தில் பொதுவான கோட்பாடுகள் மற்றும் இந்த கோட்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்ற குறிப்பிட்ட நிகழ்வுகளும் அடங்கும் மேலும் கற்பவர்களுக்கு முந்தைய அறிவு மற்றும் தற்போதைய அறிவு தொடர்பான பொதுவான கொள்கைகளுக்கும் குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கும் ஒரு ஒழுங்கமைக்கும் கட்டமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் உள்ளடக்கத்திற்கு பொருத்தமான ஊடகங்கள் மூலம் கற்பவர்கள் கவனிக்கும்போது செயல் விளக்கத்திலிருந்து கற்றல் மேம்படுகிறது உள்ளடக்கத்தின் தன்மை CO இன் வகையைப் பொறுத்து ஒருவர் உரை அல்லது கிராபிக்ஸ் அல்லது உருவகப்படுத்துதல்கள் அல்லது உண்மையில் வேலை செய்யும் மாதிரிகளைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் நாம் பயன்படுத்தும் எந்த ஊடகமும் அது கற்பவர்களிடையே நாம் ஊக்குவிக்க முயற்சிக்கும் திறனுடன் ஒத்துப்போக வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் ஊடகங்கள் நிச்சயமாக பாட விளைவு அல்லது திறனுடன் ஒத்துப்போக வேண்டும் செயல் விளக்கத்தின் முக்கியமான கூறுகளில் கற்பவர் கவனம் செலுத்துவதற்கு கற்றல் வழிகாட்டுதல் மிகவும் உதவியாக இருக்கும் செயல் விளக்கம் நடந்துகொண்டிருக்கும்போது பயிற்றுவிப்பாளர் முக்கியமான கூறுகளை சுட்டிக்காட்டி செயல் விளக்கத்தின் முக்கியமான கூறுகளை அவதானிக்கவும் பிரதிபலிக்கவும் பயன்படுத்தவும் கற்பவர்களுக்கு வழிகாட்ட முடியும் முன் கற்றலின் மன மாதிரியைப் பயன்படுத்துவதைப் போலவே கற்பவரின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியமானது அல்லது பொருத்தமானது சில நேரங்களில் ஆரம்ப கட்டங்களில் கற்பவர்கள் செயல் விளக்கத்தின் சில முக்கியமான கூறுகளைத் தவறவிடுவார்கள் செயல் விளக்கத்தின் போது தகவல் மற்றும் சித்தரிப்பை மெரில் வேறுபடுத்துகிறார் ப்ளூம்ஸ் வகைபிரிப்பின் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் நினைவில் கொள்வது புரிந்துகொள்வது மற்றும் நிலைகளைப் பயன்படுத்துவது போன்றது தகவல் என்பது பொதுவான கொள்கைகளின் விளக்கக்காட்சி மற்றும் கற்பவர்கள் அதை நினைவுபடுத்த முடியும் சித்தரிப்பு என்பது குறிப்பிட்ட நிகழ்வுகளுடன் பொதுவான கொள்கைகளை செயல் விளக்குவதாகும் மேலும் எந்தவொரு விஷயத்திற்கும் கற்றவர்கள் கொள்கைகளைப் பயன்படுத்த முடிய வேண்டும் உள்ளடக்கத்தின் தன்மையைப் பொறுத்து பயிற்றுவிப்பாளர் தகவல் மற்றும் சித்தரிப்பின் போது கற்பவர்களுக்கு பொருத்தமான வழிகாட்டலை வழங்க வேண்டும் உள்ளடக்கத்தின் தன்மையை அடிப்படையாகக் கொண்டு செயல் விளக்கம் உரை கிராபிக்ஸ் உருவகப்படுத்துதல் போன்ற பொருத்தமான சரியான ஊடகங்களைப் பயன்படுத்த வேண்டும் பயன்பாட்டுக் கொள்கை கற்பவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவைப் பயன்படுத்துவதில் ஈடுபடும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது இது கற்பிக்கப்படும் உள்ளடக்க வகைக்கு இசைவானது மீண்டும் ப்ளூமின் வகைபிரிப்பைப் பொறுத்தவரை பயன்பாடு சம்பந்தப்பட்ட CO அல்லது திறனின் அறிவாற்றல் செயல்முறை நிலைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் எனவே இது பகுப்பாய்வு மட்டத்தில் இருக்கும் ஒரு திறமை என்றால் மாணவர்கள் பகுப்பாய்வு மட்டத்தில் இருக்கும் ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அது பயன்பாடு மட்டத்தில் என்றால் இது அப்ளை பயன்பாடு மட்டத்தில் இருக்க வேண்டும் மெர்ரிலின் பயன்பாட்டுக் கொள்கை மிகவும் பரந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது இது அடிப்படையில் ப்ளூமின் 'அப்ளை பயன்பாடு' அல்ல ஆனால் அடிப்படையில் இது ஒரு அறிவாற்றல் மட்டத்தில் சவால்களில் ஈடுபடுகிறது இது CO இன் அறிவாற்றல் நிலை அல்லது திறனுடன் ஒத்துப்போகிறது கற்பவர்கள் கற்பிக்கப்படும் உள்ளடக்கத்தின் வகையுடன் ஒத்துப்போகும் புதிதாகப் பெற்ற அறிவைப் பயன்படுத்துவதில் ஈடுபடும்போது இதன் பொருள் CO அல்லது திறனுடன் ஒத்துப்போகிறது கற்பவர்கள் சரியான பின்னூட்டங்களை பெறும்போது ஒரு பயன்பாட்டிலிருந்து கற்றல் பயனுள்ளதாக இருக்கும் கற்பவர்கள் பயன்பாட்டில் ஈடுபடும்போது சரியான பின்னூட்டங்களைப் பெறுவது மிகவும் முக்கியம் பயன்பாட்டிலிருந்து கற்றல் சக ஒத்துழைப்பால் மேம்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட அனைத்து கற்பித்தல் சூழ்நிலைகளிலும் சக ஒத்துழைப்பு கற்றலை ஊக்குவிக்கும் என்பது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கற்பவர்கள் பயிற்றுவிக்கப்படும்போது அடுத்தடுத்த ஒவ்வொரு பணிக்கும் இந்த பயிற்சி படிப்படியாக திரும்பப் பெறப்படும்போது ஒரு பயன்பாட்டிலிருந்து கற்றல் மேம்படுகிறது நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி கூடுதலான முறையில் சிக்கலான பணிகளின் முன்னேற்றம் உள்ளது ஆரம்ப கட்டங்களில் பயிற்சி -பயிற்றுவிப்பாளரிடமிருந்து உதவி மிகவும் கணிசமானதாக இருக்கும் ஆனால் கற்பவர்கள் மிகவும் சிக்கலான பிரச்னைகளுடன் தொடரும்போது பயிற்சி பயிற்றுவிப்பாளரின் ஆதரவு படிப்படியாகக் குறைக்கப்பட வேண்டும் திரும்பப் பெறப்பட வேண்டும் இறுதியாக கற்பவர்கள் தங்கள் பணியில் முழுமையாக ஈடுபட முடியும் கற்பவர்கள் ஒரு முழு பணியில் தாங்களாகவே ஈடுபட முடியும் வரை இந்த சுழற்சிகள் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன இது மெர்ரில் ன் மற்றொரு முக்கியமான கொள்கை பயன்பாட்டுக் கொள்கை செயல் விளக்கத்திற்கும் பயன்பாட்டிற்கும் இடையிலான கால இடைவெளி முடிந்தவரை சிறியதாக இருக்கும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது என்பதையும் மெரில் உண்மையில் குறிப்பிடுகிறார் அதாவது கற்பவர்கள் செயல் விளக்கத்தைப் பார்க்கும்போது அவர்கள் விரைவில் பயன்பாட்டில் ஈடுபட முடிய வேண்டும் பெரும்பாலான கற்பித்தல் சூழ்நிலைகளில் புறக்கணிக்கப்படும் கடைசி முக்கியமான கொள்கை ஒருங்கிணைப்புக் கொள்கையாகும் கற்பவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவை அவர்களின் உள் அறிவாற்றல் கட்டமைப்புகளில் ஒருங்கிணைத்து அதை பிரதிபலிக்கவும் விவாதிக்கவும் வழிநடத்தப்படுவதன் மூலம் கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது பெரும்பாலும் பயிற்றுவிப்பாளர்கள் சொல்வது "இதைப் பற்றி சிந்தியுங்கள்" அதோடு விட்டு விடுவார்கள் உண்மையில் இதைப் பற்றி சிந்தியுங்கள் என்பது இந்த ஒருங்கிணைப்புக் கொள்கையைத் தவிர வேறில்லை பிரதிபலிப்பு செயல்பாட்டில் மாணவர்களை ஈடுபடுத்த பயிற்றுவிப்பாளரின் முழு மனதான முயற்சி தேவை தற்போதுள்ள அறிவுடன் புதிதாகப் பெறப்பட்ட அறிவை ஒருங்கிணைப்பது மாணவர்களின் ஆழ்ந்த கற்றலின் மிக முக்கியமான அம்சமாகும் இந்த அறிவை ஒருங்கிணைப்பதற்கும் அது அவர்களுடன் இருப்பதை உறுதி செய்வதற்கும் கற்பவர்கள் பலவிதமான நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் ஒரு விஷயம் என்னவென்றால் கற்பவர்கள் தங்கள் புதிய அறிவை பகிரங்கமாக நிரூபிக்க முடியும் இந்த புதிய அறிவை பகிரங்கமாக நிரூபிக்கும் போது அதன் பயன்பாடு அது அவர்களுடன் அதிக காலம் தங்கியிருக்க வாய்ப்புள்ளது சில குறிப்பிட்ட விவரங்கள் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அவர்களால் நினைவுபடுத்த முடியாமல் போகலாம் ஆனால் பொதுவான பயன்பாட்டு சூழல் அவர்களுடன் இருக்கும் ஒருங்கிணைப்பிலிருந்து கற்றல் சக விமர்சனத்தால் மேம்படுத்தப்படுகிறது நீங்கள் புதிதாகப் பெற்ற உங்கள் அறிவைப் பாதுகாக்க முயற்சிக்கும்போது அல்லது உங்கள் சொந்தக் கண்ணோட்டத்தைப் பாதுகாக்க முயற்சிக்கும்போது சகாக்கள் மதிப்பாய்வு செய்ய முடியும் விமர்சிக்கலாம் அதை நாம் பாதுகாக்கிறோம் என்ற அர்த்தத்தில் நாம் ஆசிரியரின் பாத்திரத்தை வகிக்கிறோம் ஏனென்றால் கற்பவர் இப்போது தனது புதிதாகப் பெற்ற அறிவின் செயல் விளக்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஒருவிதத்தில் இது ஒரு ஆசிரியரின் பங்கு ஏனென்றால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஆசிரியர் மாணவனை விட அதிகமாக கற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் நீங்கள் ஒரு நிலையை பாதுகாக்க வாதிட முயற்சிக்கிறீர்கள் அதற்கு ஒரு திறனைப் பயன்படுத்துகிறீர்கள் மாணவர்கள் அந்த பாத்திரத்தை வகிக்கும்போது கற்றல் வலுவாக இருக்கும் கற்பவர்கள் புதிய அறிவு மற்றும் திறன்களைப் பயன்படுத்துவதற்கான தனிப்பட்ட வழிகளை உருவாக்கும்போது கண்டுபிடிக்கும் போது அல்லது ஆராயும்போது ஒருங்கிணைப்பிலிருந்து கற்றல் மேம்படும் கற்றவர்களுக்கு புதிதாகப் பெற்ற அறிவை அவர்களுக்குப் பொருந்தக்கூடிய உண்மையான சூழலில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அவ்வளவு வலுவான கற்றல் மற்றும் இந்த புதிய அறிவைத் தக்கவைத்துக்கொள்வது நீண்டதாக இருக்கும் எனவே இந்த கொள்கை ஒரு மிக முக்கியமான கொள்கையாகும் அங்கு மாணவர்கள் கற்பவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவை ஏற்கனவே உள்ள அறிவோடு ஒருங்கிணைக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் கற்றவற்றைத் தக்க வைத்துக் கொள்ள இது கற்பவர்களுக்கு உதவுகிறது சக விவாதம் மற்றும் சக விமர்சனம் மற்றும் கற்பவர்களுக்கு பகிரங்கமாக நிரூபிக்க வாய்ப்புகள் ஆகியவற்றின் மூலம் பிரதிபலிப்பு ஊக்குவிக்கப்படுகிறது புதிதாக வாங்கிய திறன் ஒரு சிறந்த உந்துதலாக இருக்கும் கற்பவர்கள் அவர்கள் புதிதாகப் பெற்ற திறன்களைத் தங்கள் தனிப்பட்ட சூழலில் பயன்படுத்தும்போது கற்றல் இன்னும் நிலையானதாக இருக்கும் மெர்ரில் மாதிரியை ஒரு முழு பணி ஒரு குறிப்பிட்ட யதார்த்தமான பணியை மையமாகக் கொண்ட நான்கு கட்ட கற்றல் சுழற்சியாக நாம் பார்க்கலாம் ஒரு பணி அதன் இயல்பானது கற்றவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பணிகளுக்கு ஒத்ததாகும் முதல் கட்டமாக செயல்படுத்தப்படுவது அங்கு முந்தைய மன மாதிரிகள் செயல்படுத்தப்படுகிறது புதிய தகவல்களைப் பெற கற்பவர்களைத் தயார்படுத்துகிறது அடுத்த கட்டமாக செயல் விளக்கம் உள்ளது அங்கு பயிற்றுவிப்பாளர் மாணவர்களால் பெறப்பட்டு செயல் விளக்கம் செய்யப்பட வேண்டிய திறனை செயல் விளக்கம் செய்கிறார் செயல் விளக்கம் என்பது அறிவாற்றல் செயல்முறை மற்றும் தொடர்புடைய CO அல்லது திறனின் அறிவு வகையைப் பொறுத்தது இதை தொடர்ந்து கற்றவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவைப் பயன்படுத்தி பணியில் ஈடுபடுகிறார்கள் பயன்படுத்தும் அப்ளை கட்டம் முடிவில் கற்றவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவை தங்களது இருக்கும் அறிவில் ஒருங்கிணைத்து முழு விஷயமும் ஒருங்கிணைக்கப்பட்டு குழு விவாதம் பிரதிபலிப்பு ஒரு பத்திரிகையை எழுதுவது போன்ற பொருத்தமான நடவடிக்கைகள் தொடங்கப்படுகின்றன இது இந்த திறனை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள ஊக்குவிக்கிறது இதன் போது ஒரு நுட்பமான "கட்டமைப்பு வழிகாட்டுதல் பயிற்சி பிரதிபலிப்பு" சுழற்சி உள்ளது செயல்படுத்தும் கட்டத்தின் போது உண்மையில் பயிற்றுவிப்பாளர் கற்பவர்களுக்கு ஒரு கட்டமைப்பை நினைவுபடுத்த உதவுகிறார் உதவுகிறார் செயல் விளக்கத்தின் போது பயிற்றுவிப்பாளர் அடிப்படையில் வழிகாட்டுதலை வழங்குகிறார் அல்லது ஒரு நிபுணரின் பாத்திரத்தை வகிக்கிறார் பயன்பாட்டு கட்டத்தின் போது பயிற்றுவிப்பாளர் உண்மையில் ஒரு பயிற்சியாளரின் பாத்திரத்தை வகிக்கிறார் மாணவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவைப் பயன்படுத்த உதவ முயற்சிக்கிறார்கள் மேலும் பயிற்சி படிப்படியாக திரும்பப் பெறுவதை நாம் கவனிக்கிறோம் இறுதி ஒருங்கிணைப்பு கட்டத்தில் பயிற்றுவிப்பாளர் கற்பவர்களில் பிரதிபலிப்பை ஊக்குவிக்க வேண்டும் அறிவுறுத்தலின் நான்கு கட்ட சுழற்சி உண்மையில் கட்டமைப்பு வழிகாட்டுதல் பயிற்சி மற்றும் பிரதிபலிப்பு இன் துணை சுழற்சியைக் கொண்டுள்ளது இந்த நுட்பமான சுழற்சியின் பயிற்றுவிப்பாளரின் சிறந்த புரிதல் கற்பித்தலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் உங்களிடம் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் என்ற கேள்விகளைக் கொண்ட முடிவில் குறிக்கப்பட்ட தகவல் மட்டுமே கற்பித்தல் மிகக் குறைந்த அளவிலான கற்பித்தல் உத்தி என்று கருதப்படுகிறது என்று மெரில் பொதுவாக நம்புகிறார் அதாவது இது ஒரு வழி பயணம் மற்றும் செயல்படுத்தும் கட்டம் பயன்பாட்டு கட்டம் பிரதிபலிப்பு கட்டம் இல்லை கற்றலின் முதல் கொள்கைகள் கற்பித்தல் உத்தியில் செயல்படுத்தப்படுவதால் கற்பித்தல் உத்தி உயர் மட்டங்களை எட்டும் எடுத்துக்காட்டாக கற்பித்தல் உத்தி செயல்படுத்தும் கட்டத்தை உள்ளடக்கியிருந்தால் கற்றல் ஒரு நிலை அதிகமாக இருக்கும் இது ஒரு பணி மையப்படுத்தப்பட்ட உத்தியை உள்ளடக்கியிருந்தால் முழு கற்றல் ஒரு யதார்த்தமான பணியைச் சுற்றி நடக்கிறது ஒரு முழு பணி பின்னர் கற்றல் அடுத்த உயர் மட்டத்தை அடைகிறது கற்பவர்களுக்கு புதிதாகப் பெற்ற அறிவைப் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் கற்றல் இன்னும் உயர்ந்த நிலையை அடைகிறது கற்றவர்களின் பகுதியிலுள்ள பிரதிபலிப்பின் முழு மனதான ஊக்குவிப்பை உத்தி உள்ளடக்கியிருந்தால் கற்பித்தல் உத்தி இன்னும் உயர் மட்ட உத்தியாகிறது பின்னர் மிக உயர்ந்த அளவிலான கற்பித்தல் உத்தியைப் பெறுவோம் அதுதான் மெர்ரிலின் ஆய்வறிக்கை இதை ஆதரிப்பதற்கான அனுபவ ஆதாரங்கள் நம்மிடம் இல்லை ஆனால் உள்ளுணர்வாக இது மிகவும் தெளிவாகவும் மெர்ரில் கற்பித்தல் வடிவமைப்பு கோட்பாடு துறையில் தனது பரந்த அனுபவத்துடனும் பல்வேறு மாடல்களுடனான அவரது பரந்த அனுபவத்துடனும் இது உண்மையாக இருக்கிறது என்று நம்ப வேண்டும் கற்பித்தல் சூழ்நிலைகளின் தனித்தன்மை இந்த விளைவுகளை சற்றே மாற்றியமைக்கக்கூடும் என்றாலும் இந்த ஐந்து கொள்கைகளில் மேலும் மேலும் பலவற்றைக் கடைப்பிடிப்பதன் மூலம் கற்பித்தல் உத்தி மேலும் மேலும் சிறப்பாக மாறும் என்பது பொதுவான உண்மை ஒரு கற்பித்தல் வடிவமைப்பு மாதிரியானது இந்த ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளையும் உள்ளடக்கியிருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாகவும் திறமையாகவும் ஈடுபாடாகவும் இருக்கக்கூடும் மேலும் இது அடிப்படையில் மெர்ரில் கொள்கைகளுக்குப் பின்னணியாகும் பயிற்சி உங்களுக்கு பிடித்த கற்பித்தல் உத்தி உத்திகளில் நீங்கள் கற்பித்த வெவ்வேறு படிப்புகளில் மெர்ரில் ஐந்து முதல் கொள்கைகள் எந்த அளவிற்கு உள்ளன என்பதை மதிப்பிடுங்கள் பயிற்சியின் முடிவுகளை tale com இல் பகிர்ந்தமைக்கு நன்றி அடுத்த யூனிட்டில் மெர்ரிலின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு கற்பித்தல் வடிவமைப்பைப் பார்ப்போம் இது கற்றலின் ஐந்து முதல் கொள்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு மாதிரியாக இருக்கும் முந்தைய யூனிட்களிலும் இந்த மாதிரியைத் பார்த்துள்ளோம் அந்த மாதிரியை இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய முயற்சிப்போம் மேலும் அந்த மாதிரிக்கும் மெர்லின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளுக்கும் இடையிலான தொடர்பைக் காண்போம் நன்றி அடுத்த யூனிட்டில் மீண்டும் சந்திப்போம்